கடந்த வகுப்பில் ஆர் சி சர்க்யூட்களின் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் பற்றி விவாதித்தோம் எனவே அந்த இடத்திலிருந்து விவாதத்தைத் தொடங்கலாம் மேலும் ஆர் சர்க்யூட் ரெஸ்பான்ஸை குறிப்பாக வோல்டேஜ் மற்றும் கரண்டின் மதிப்பைக் காணலாம் பின்னர் ஆர் எல் சர்க்யூட்டுக்கு செல்லலாம் எல் சர்க்யூட்டுக்கான ஸ்டேப் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் என்பதைப் பார்க்கலாம் கடந்த வகுப்பில் விவாதித்ததை இப்போது மறுபரிசீலனை செய்யலாம் நேரம் t 0 க்கு சமமாக இருக்கும் போது சர்க்யூட் மூடப்பட்டால் இந்த குறிப்பிட்ட நிகழ்வை ஒரு ஸ்டெப் செயல்பாட்டுடன் வோல்டேஜ் சோர்ஸுக்கு சமமாக குறிப்பிடலாம் படத்தில் நாம் காணும் ஆர் சி சர்க்யூட்டுக்கான சமன்பாடு மெஷ் சமன்பாடுகளின் உதவியுடன் பெறப்பட்டது என்பதைக் கண்டறிந்தோம் என்பது t 0 எனும் போது மாற்றமில்லாமல் இருக்கும் மற்றும் நேரம் t 0 போது இந்த மதிப்பை என்ற இந்த வெளிப்பாட்டின் உதவியுடன் கணக்கிட முடியும் இதுதான் முந்தைய சொற்பொழிவில் விவாதித்தோம் இப்போது சோர்ஸ் வோல்டேஜ் என்று இருக்கிறதா என்று பார்ப்போம் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி தான் வரைபடம் இருக்கும் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டின் மதிப்பு t 0 என்ற நேரத்தில் அதிகரிக்கத் தொடங்கும் எனவே t என்பது 0 என்று ஆவதற்கு சற்று முன்னர் வளைவை நாம் வரையலாம் வோல்டேஜின் மதிப்பை என்று வைத்திருக்கிறோம் அதன் பிறகு அது என ஆகும் இப்போது 1 2 3 என பல்வேறு t இன் மதிப்பை தொடர்ந்து வைத்திருந்தால் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் விரும்பும் வளைவைப் பெறுவீர்கள் இப்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நிலையான நிலை மதிப்பில் 5 நேர மாறிலிகளுக்குப் பிறகு பொதுவாக நிகழ்கிறது கெப்பாசிட்டர் முழுவதும் வோல்டேஜின் மதிப்பு அதாவது சோர்ஸ் வோல்டேஜ் க்கு சமமாக இருக்கும் இப்போது மற்றொரு நிபந்தனையை எடுத்துக் கொள்வோம் கெப்பாசிட்டர் ஆரம்பத்தில் சார்ஜ் செய்யப்படாவிட்டால் அதாவது என்றால் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் என்ற மதிப்பை வைக்க வேண்டும் எனவே இப்போது நாம் பெறுவது t 0 ஆகும் எனவே இப்போது என்ன நடக்கும் உங்கள் வளைவு 0 இலிருந்து தொடங்கி மீண்டும் t 0 எனும் போது என்ற மின்னழுத்தத்தில் நிலைபெறும் எனவே வளைவு படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும் இறுதியில் என்ற வோல்டேஜில் நிலை பெரும் இது சோர்ஸ் வோல்டேஜை தவிர வேறொன்றுமில்லை இப்போது கெப்பாசிட்டர் மூலம் பாயும் கரண்டை கண்டுபிடிக்க கேட்கப்பட்டால் நமக்கு கிடைத்த வோல்டேஜ் சமன்பாட்டை நாம் டிஃபரென்ஷியேட் செய்ய வேண்டும் எனவே கரண்ட் ஆகும் இப்போது நாம் டிஃபரென்ஷியேட் செய்தால் நாம் வெறுமனே என்ற மதிப்பைப் பெறுவோம் மேலும் நீங்கள் 0 ஐ விட அதிகமான நேரத்தைக் குறிப்பிடுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் u ஐச் சேர்ப்பீர்கள் ஏனெனில் இது ஒரு யூனிட் செயல்பாடு ஆகும் நேரம் t 0 என்று இருக்கும்போது அதன் மதிப்பு 0 ஐ விட அதிகமாக இருக்கும் இந்த சமன்பாடு நேரம் t 0 ஐ விட அதிகமான நேரத்திற்கு என்றும் குறிப்பிடலாம் இப்போது இந்த 2 சமன்பாடுகளை நீங்கள் கண்டால் இந்த சமன்பாடு அதிவேகமாக அதிகரித்து வருகிறது இந்த சமன்பாடு அதிவேகமாக குறைந்து வருகிறது ஏனெனில் கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் சோர்ஸ் வோல்டேஜிற்கு சமமாக இருக்கும் கரண்ட் இறுதியில் இறந்துவிடும் எனவே இது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜிற்கான ன ரெஸ்பான்ஸாகும் இது t என்ற நேரத்தில் என்ற ஏதோ ஒரு மதிப்பில் முடியும் இது முடிவிலி நோக்கிச் செல்லும் கரண்ட் என்பதிலிருந்து தொடங்கும் t 0 எனும் போது யின் மதிப்பு ஆகும் பின்னர் அதிவேகமாக சிதைய தொடங்கும் அது அதிவேகமாக சிதைந்து வரும் எனவே இது பொதுவாக 5 நேர மாறிகளுக்குப் பிறகு 0 வில் நிலைபெறும் ஏனென்றால் 5 நேர மாறிலிகளில் நாம் பெறும் மதிப்பு 1 சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கும் என்று கருதுகிறோம் அதாவது இது கிட்டத்தட்ட 0 மதிப்புக்கு நிலைபெறுகிறது எனவே இது தோராயமாக 5 கால மாறிலிகளுக்குப் பிறகு இந்த விஷயத்தில் கரண்ட் அல்லது வோல்டேஜின் மதிப்பு ஒரு நிலையான மதிப்பை அடையும் இப்போது ஆர் சி அல்லது ஆர் எல் இன் ஸ்டெப் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மாற்று முறை உள்ளது ஏனெனில் இது இரண்டு வகையான சர்க்யூட்டுகளுக்கும் பொருந்தும் நாம் பெற்றது நேரம் t 0 எனும் போது கெப்பாசிட்டர் குறுக்கே உள்ள வோல்டேஜின் மதிப்பு என்பதாகும் இப்போது இந்த சமன்பாட்டைக் கண்டால் சமன்பாட்டில் 2 முக்கியமான கூறுகள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இதை என்று எழுதலாம் இங்கே மற்றும் ஆகும் இங்கே மற்றும் சர்க்யூட்டின் இயல்பான ரெஸ்பென்சாகும் ஏனென்றால் சோர்ஸ் ப்ரீ ஆர் சி சர்க்யூட்டை நினைவில் வைத்திருந்தால் நாம் பெற்ற ஆர் சி சர்க்யூட் சமன்பாடு சமன்பாடு எண் ல் கொடுக்கப்பட்டதைப் போன்றது ஆகும் எனவே என்பது ரெஸ்பான்ஸின் ஒரு பகுதி ஆகும் அது 5 நேர மாறிலிகளுக்குப் பிறகு கிட்டத்தட்ட 0 ஆகக் குறையும் இது பொதுவாக ட்ரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அல்லது நெச்சுரல் ரெஸ்பான்ஸ் என அழைக்கப்படுகிறது இது ஏன் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் சோர்ஸ் ப்ரீ சோர்ஸ் அல்லாத சர்க்யூட்டின் ரெஸ்பான்ஸ் அதாவது வெளிப்புற சோர்ஸ்கள் பயன்படுத்தப்படாத சுற்றுக்கு உண்டான ரெஸ்பான்ஸாகும் இப்போது கட்டாய ரெஸ்பான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஏதோ ஒரு வெளிப்புற சோர்ஸ் பயன்படுத்தப்படும்போது அதாவது வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் போன்ற எந்த ஒரு வெளிப்புற சோர்ஸையும் நாம் பயன்படுத்தும் போது சர்க்யூட்டில் அது ஒரு வெளிப்புற சோர்ஸாக செயல்படுகிறது என்பது கட்டாய ரெஸ்பான்ஸை தவிர வேறில்லை சுற்று ஒரு உற்சாகமான பிறகு இது நீண்ட காலமாக இருப்பதால் இது ஒரு நிலையான நிலை மறுமொழியாக நாங்கள் சொல்கிறோம் அவ்வாறான நிலையில் இது சுற்றுவட்டத்தின் நிலையான நிலை பதிலைத் தவிர வேறில்லை எனவே இப்போது இந்த நிலையான நிலை மறுமொழி என்பது முடிவில்லாமல் இருக்கும் நேரத்தில் சுற்றுக்கு பதிலளிப்பதாகும் எனவே இப்போது என்று எழுதலாம் என்பது t முடிவிலிக்கு முனையும் போது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆகும் அதே போல் என்ன என்பது t என்பது 0 க்கு முனையும் போது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆகும் எனவே இங்கே நாம் காணும் இந்த சமன்பாட்டை என்று குறிப்பிடலாம் எனவே இது முதல் ரெஸ்பான்ஸ் மற்றும் சர்க்யூட்டின் இயற்கையான ரெஸ்பான்ஸின் கலவையாகும் இங்கே என்பது t 0 எனும் நேரத்தில் உள்ள ஆரம்ப வோல்டேஜ் ஆகும் கெப்பாசிட்டர் விஷயத்தில் என்ன நடக்கும் கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் உடனடியாக மாற முடியாது இதன் பொருள் என்பது நேரம் t 0 லும் மற்றும் நேரம் t 0 லும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பது முழுவதும் நிலையான நிலை அல்லது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜின் இறுதி மதிப்பைத் தவிர வேறில்லை இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போது ஆர் சி சர்க்யூட்டுடன் தொடர்புடையது விவாதித்ததை பார்ப்போம் இப்போது இந்த படத்தில் a என்பது நீண்ட காலத்திற்கு சுவிட்ச்சின் நிலை ஆகும் இப்போது t என்பது ஸ்விட்ச் இலிருந்து b க்கு மாறுவதற்கு சமம் t 0 என்ற நேரத்தில் v என்ற வோல்டேஜை கணக்கிட வேண்டும் மற்றும் வோல்டேஜ் மதிப்பை t 1 வினாடி மற்றும் 4 வினாடிகளுக்கு கணக்கிட வேண்டும் இப்போது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் முதலில் கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு என்னவென்றால் t 0 என்ற நேரத்தில் அதாவது சுவிட்ச் a யிலிருந்து b க்கு மாறும் சற்று முன்பு வரை கெப்பாசிட்டரின் குறுக்கே வோல்டேஜின் மதிப்பு என்ன என்பதை தான் இப்போது சர்க்யூட்டை பார்த்தால் கெப்பாசிட்டர் முழுவதும் வோல்டேஜ் என்ன என்பதை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் மதிப்பு என்னவாக இருக்கும் ஏனெனில் t 0 இருக்கும் போது வோல்டேஜ் சோர்ஸின் மதிப்பு 24 வோல்ட் ஆகும் இப்போது நம்மிடம் 3 கிலோ ஓம் மற்றும் 5 கிலோ ஓம் ரெஸிஸ்டன்சஸ் உள்ளது கெப்பாசிட்டர் குறுக்கே உள்ள வோல்டேஜ் என்பது 5 கிலோ ஓம் ரெஸிஸ்டன்ஸின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் தவிர வேறில்லை நாம் என்ன செய்ய முடியும் வோல்டேஜ் பிரிவை நாம் பயன்படுத்தலாம் 15 வோல்ட் என வரும் கெப்பாசிட்டர் குறுக்கே உள்ள வோல்டேஜை கண்டுபிடிக்க வேண்டும் ஆகும் இப்போது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் உடனடியாக மாற முடியாது என்பதால் நாம் சொல்லலாம் எனவே யின் மதிப்பைக் கண்டறிந்துள்ளோம் இப்போது t 0 க்கு சுவிட்ச் மூடப்பட்டுள்ளது அவ்வாறான நிலையில் சுவிட்சை மூடினால் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஈக்விவலெண்ட் சர்க்யூட் இணைக்கப்பட்டுள்ள ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும் பின்னர் ரெசிஸ்டன்ஸ் மீண்டும் ஒரு வோல்டேஜ் சொர்ஸும் இருக்கும் கெப்பாசிட்டரின் மதிப்பு 0 5 மில்லி ஃபாரட் ஆகும் பின்னர் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு 4 கிலோ ஓம் மற்றும் வோல்டேஜின் 30 வோல்ட் ஆகும் சுவிட்ச் a யிலிருந்து b க்கு மாறும் வரை இந்த நிலையே இருக்கும் எனவே இந்த சர்க்யூட்டை பார்த்தால் இவை சர்க்யூட்டின் 2 டெர்மினல்கள் என்பதை காண்பீர்கள் அதன் வலது புறம் கெப்பாசிட்டரின் குறுக்கே தெவெனின் ஈக்விவலெண்ட் தவிர வேறில்லை t 0 எனும் நேரத்தில் சர்க்யூட்டின் தெவெனின் ஈக்விவலெண்ட் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும் எனவே இந்த பகுதி தெவெனின் ஈக்விவலெண்ட் ஆக இருக்கும் எனவே என்பது 4 கிலோ ஓம் தவிர வேறில்லை என்று சொல்லலாம் எனவே இந்த விஷயத்தில் வேறு என்ன நடக்கும் τ என்பது என கணக்கிடப்படுகிறது கெப்பாசிட்டரின் மதிப்பு என்ன ஏனென்றால் நேர மாறியின் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் கெப்பாசிட்டரின் மதிப்பு 5 மில்லி ஃபாரட்கள் எளிமைப்படுத்தும் போது நேர மாறியின் மதிப்பைப் 2 விநாடி என பெறுவீர்கள் இப்போது நீங்கள் இது போல சர்க்யூட்டை நீண்ட காலத்திற்கு வைத்திருக்கும்போது கெப்பாசிட்டர் 30 வோல்ட் வோல்டேஜ் v உடன் சார்ஜ் செய்யப்படும் எனவே என்ன நடக்கும் V முடிவிலி 30 வோல்ட் தவிர வேறில்லை என்று சொல்லலாம் எனவே வோல்டேஜின் v யின் நிலையான நிலை மதிப்பு 30 வோல்ட் ஆகும் v ஏற்கனவே 15 என்று கணக்கிட்டுள்ளோம் எனவே இந்த 2 கூறுகளின் மதிப்பையும் நேர நிலையான மதிப்பையும் அதில் சேர்த்தால் t என்ற நேரத்திலும் வோல்டேஜின் மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது நேரம் t 1 ஆக வைத்தால் வோல்டேஜ் v இன் மதிப்பு 20 வோல்ட் ஆகும் 20 902 வோல்ட் மற்றும் t 4 ஆக வைத்து எளிமை படுத்தினால் 27 97 வோல்ட் கிடைக்கும் நேரம் 1 முதல் 4 வரை மாறும்போது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் உயர்ந்து இறுதியாக அது 30 வோல்ட் என்ற நிலையான நிலை மதிப்பில் நிலைபெறும் இப்போது ஒரு ஆர் எல் சர்க்யூட்டின் ஸ்டெப் ரெஸ்பான்ஸை பற்றி பேசலாம் இப்போது இடதுபுறத்தில் உள்ள படத்தை கண்டால் என்ற வோல்டேஜ் ஸோர்ஸ் உடன் தொடரில் ஒரு ரெஸிஸ்டர் மற்றும் ஒரு இன்டக்டர் உள்ளன t 0 என்ற நேரத்தில் 0 ஸ்விட்ச் மூடப்படுகிறது என்றால் சர்க்யூட்டுக்கு வோல்டேஜ் கொடுக்கபடுகிறது இறுதியாக ஈக்விவலெண்ட் சர்க்யூட் மற்றும் மாறுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் என குறிப்பிடப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் அது தான் வோல்டேஜ் சோர்ஸாகவும் பின்னர் r ஆகவும் பின்னர் இன்டக்டர் l ஆகவும் இருக்கும் t என்ற எந்த நேரத்திலும் கரண்ட் I இன் மதிப்பு மற்றும் எந்த நேரத்திலும் இன்டக்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் சர்க்யூட்டின் ஆர் எல் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்க 2 முறைகளைப் பயன்படுத்தலாம் முதலாவதாக நீங்கள் கிர்ச்சோஃப்பின் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் அதாவது முனையில் இது கரண்ட் என்று சொல்லலாம் இந்த என்ற கரண்ட் நேரத்தை சார்ந்து இருக்கும் கரண்ட் ஐத் தவிர வேறில்லை என்பதை அறிவோம் எல் ஐப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் என்று எழுதலாம் இது வெறுமனே சர்க்யூட்டில் கிர்ச்சோஃப்பின் கரண்ட் சட்ட பயன்பாடாகும் மேலும் இதை எளிமைப்படுத்தலாம் மற்றும் இன்டக்டர் கரண்ட் ன் மதிப்பை காணலாம் இந்த மதிப்பு நேரத்தின் செயல்பாட்டைத் தவிர வேறொன்றுமில்லை இது வேறு ஒரு மாற்று நுட்பத்தைப் பயன்படுத்தியும் தீர்க்கப்படலாம் இது இப்போது நாம் விளக்கியது இது எளிதானது மற்றும் பயன்படுத்த எளிதானது எனவே இப்போது ரெஸ்பான்ஸ் நேச்சுரலான கரண்ட் மற்றும் சில கட்டாய கரண்ட் ஆக இருக்கும் என்று சொல்லலாம் ஐ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் என வைத்துக் கொண்டால் அது எப்போதும் சிதைந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் வெளிப்புற சக்தி எதுவும் பயன்படுத்தப் படவில்லை இன்டக்டர் வழியாக பாயும் கரண்ட் எதுவாக இருந்தாலும் இறுதியில் 0 ஆக சிதைந்துவிடும் அது எப்போதும் அதிவேகமாக சிதைந்து கொண்டே இருக்கும் எனவே நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் இதுபோல் தான் குறிப்பிடப்படும் A என்பது நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு மாறிலி மற்றும் LR என்று நமக்குத் தெரிந்த நேர மாறிலி τ தவிர வேறில்லை இப்போது கட்டாய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் கட்டாய ரெஸ்பான்ஸ் என்பது சுவிட்ச் மூடப்பட்ட நீண்ட காலத்திற்குப் பிறகு கரண்டின் மதிப்பு எனவே நீங்கள் சர்க்யூட்டை பார்க்கும் போது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் 5 நேர மாறிலிகளுக்குப் பிறகு இறந்துவிடும் எனவே என்ன நடக்கும் நிலையான நிலை நிலையில் நேரம் t முடிவிலிக்கு முனையும் போது இன்டக்டர் ஷார்ட் சர்க்யூட்டாக செயல்படும் எனவே அந்த விஷயத்தில் கட்டாய ரெஸ்பான்ஸ் ஆக இருந்தால் மதிப்பு தவிர வேறு எதுவும் இல்லை எனவே இப்போது அடுத்து A இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டக்டர் வழியாக பாயும் ஆரம்ப மின்னோட்டத்தை என்று நாம் அனுமானிக்கலாம் அது t 0 எனும் நேரத்தில் அதாவது சுவிட்ச் பயன்படுத்துவதற்கு சற்று முன் சர்க்யூட் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டு வோல்டேஜ் சோர்ஸ் பயன்படுத்தப்படுகிற உள்ள கரண்ட் ஆகும் அந்த நேரத்தில் இன்டக்டர் வழியாக பாயும் கரண்ட் என்று கருதுகிறோம் வோல்டேஜ் சோர்ஸில் இருந்து வராது ஏனெனில் அது இன்னும் பயன்படுத்தப்படவில்லை இது ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டது போன்ற வேறு சில சோர்ஸ்கலில் இருந்து வரும் மற்றும் அது இப்போது சர்க்யூட்டிலும் உள்ளது வேறு சில நிகழ்வுகளின் காரணமாக நாம் இண்டக்டரில் கரண்ட் பாய்ச்சலைக் கொண்டிருக்கிறோம் மேலும் இண்டக்டரின் வழியாக பாயும் கரண்ட் உடனடியாக மாற முடியாது என்பதை நாம் அறிவோம் சர்க்யூட்டில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளின் காரணமாக ஆரம்பத்தில் t 0 என்ற நேரத்தில் கரண்ட் ஐ நாம் கொண்டிருந்தோம் இது பராமரிக்கப்படும் ஏனெனில் இண்டக்டரின் மூலம் கரண்ட் ஐ மாற்ற முடியாது t 0 என்ற நேரத்தில் என்ன நடக்கும் t 0 என்று நாம் நேரத்தை வைத்தால் இது 1 ஆக மாறும் என்பது தவிர வேறு ஒன்றுமில்லை அதனால் எனவே நீங்கள் A இன் மதிப்பை வைத்தால் நீங்கள் கரண்ட் ஐ கீழ் கண்டவாறு பெறுவீர்கள் எனவே இந்த படத்தை கண்டால் என்று தெரியும் இன்டக்டர் வழியாக பாயும் கரண்ட் ன் ரெஸ்பான்ஸ் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும் எனவே முழுமையான ஆர் சர்க்யூட்டின் ரெஸ்பான்ஸ் என்ன என்று சொல்ல முடியும் நேரம் t முடிவிலிக்கு முனையும் போது என்று எழுதலாம் t 0 எனும் நேரத்தில் உள்ள கரண்ட் ன் மதிப்பு 0 க்கு சமம் மற்றும் t முடிவிலிக்கு முனையும் போது அதன் மதிப்பு ஆகும் எனவே இவை கரண்ட் i இன் ஆரம்ப மற்றும் இறுதி மதிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன ஆரம்பத்தில் இண்டக்டரின் வழியாக எந்த கரண்ட் ம் பாயவில்லை என்று சொன்னால் என்பது 0 க்கு சமம் t0 ஆக இருக்கும் போது கரண்ட் 0 ஆக குறிப்பிடலாம் நேரம் t 0 ஆக இருக்கும் போது இருக்கும் கரண்ட் ஆகவே ஆக இருப்பதால் அது அதிவேகமாக சிதைந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே என்று இது நிலைபெறும்போது இது அதிவேகமாக அதிகரிக்கும் எனவே நாம் யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டைப் பயன்படுத்தினால் அது தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம் 0 ஆக இருக்கும் போது இது ஆர் எல் சர்க்யூட்டின் ஒரு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் என்று அழைக்கப்படும் இது தான் இண்டக்டர் வழியாக பாயும் கரண்ட் ஆக இருக்கும் இப்போது வோல்டேஜ் v என்பது didt யைத் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே கரண்ட் I ஐ டிஃபரென்ஷியேட் செய்து பார்க்கும்போது முன்னர் நாம் பெற்றது ஆகும் இப்போது நேரம் t 0 ஆக இருக்கும் போது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் vf ஆக இருக்கும் பின்னர் அது 0 ஆக அதிவேகமாக சிதைந்துவிடும் இது எங்கள் கெப்பாசிட்டர் ரெஸ்பான்ஸ் க்கு நேர் எதிரானது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் நிலையான நிலை மதிப்பிற்கு உயரும்போது இண்டக்டர் மின்னழுத்தம் 0 ஆக நிலைபெறும் அதே இண்டக்டர் கரண்ட் ஒரு நிலையான நிலை மதிப்பில் நிலைபெறும் அதே நேரத்தில் இண்டக்டரின் கரண்ட் 0 ஆக நிலைபெறும் எனவே எல் மற்றும் சி ஆகியவற்றிற்கான வோல்டேஜ் மாற்றும் கரண்ட் ரெஸ்பான்ஸ் ஒன்றுக்கொன்று எதிர்மாறானது என்று கூறலாம் இப்போது ஆர் எல் சர்க்யூட்டின் ரெஸ்பான்ஸை புரிந்துகொள்ள 1 எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் t 0 என்ற நேரத்தில் படத்தில் அதன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லலாம் சுவிட்ச் நீண்ட காலமாக மூடப்பட்டுவிட்டது அது t 0 எனும் நேரத்தில் திறக்கப்பட்டது என்று கருதுகிறோம் எனவே எப்போது சுவிட்ச் 0 க்கும் குறைவான நேரத்திற்கு மூடப்பட்டுள்ளது மற்றும் இது போதுமான நீண்ட காலத்திற்கு சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டது என்றால் இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டது என்று பொருள் சுவிட்ச் மூடப்பட்டதால் இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸும் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டது என்று பொருள் ஆகும் எனவே நேரம் t 0 எனும் போது கரண்ட் இன் மதிப்பு 0 என்ன எல் ஐப் பயன்படுத்துவதன் மூலம் இதை கண்டுபிடிக்க முடியும் 10 வோல்ட் 2 ஓம் ரெசிஸ்டன்சுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போது அது சர்க்யூட்டில் கரண்ட் ன் மதிப்பை வரையறுக்கும் எனவே 5 ஆம்பியர் தவிர வேறொன்றுமில்லை இப்போது இண்டக்டர் கரண்ட் ஐ உடனடியாக மாற்ற முடியாது என்பதை அறிவோம் எனவே சர்க்யூட் t 0 எனும் நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட போது கரண்ட் ஆகும் இது சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுவதற்கு சற்று முன்னதாகவோ அல்லது சர்க்யூட் நிகழ்வுகளை சுவிட்ச் ஆஃப் செய்த பின்னரோ இருக்கும் கரண்ட் ஐ உடனடியாக மாற்ற முடியாது எனவே கரண்ட் ன் மதிப்பு 5 ஆம்பியராக இருக்கும் இப்போது சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது அது 2 ஓம் மற்றும் 3 ஓம் தொடரில் இருக்கும் ரெசிஸ்டர்களை திறக்கிறது எனவே இதில் என்ன நடக்கும் t இல் உள்ள முடிவிலி முடிவிலிக்கு சமம் எனில் என்னவாக இருக்கும் இந்த படத்தை கண்டால் சுவிட்ச் மூலம் மிக நீண்ட காலத்திற்கு வோல்டேஜ் ஐ பயன்படுத்தினால் இண்டக்டர் மீண்டும் ஷார்ட் சர்க்யூட்களாக இருக்கும் பின்னர் இண்டக்டர் வழியாக பாயும் கரண்ட் 2 ஓம் மற்றும் 3 ஓம் ரெசிஸ்டர்களின் தொடர் கலவையால் இயக்கப்படும் எனவே அப்போது 2 ஆம்பியர் தவிர வேறொன்றுமில்லை இப்போது இந்த குறிப்பிட்ட படத்தை பார்த்தால் தெவெனின் ஈக்விவலெண்ட் ஐ கண்டால் தெவெனின் ஈக்விவலெண்ட் க்கு என்ன நடக்கும் என்றால் 5 ஓம் ரெசிஸ்டருடன் தொடரில் 10 வோல்ட் இருக்கும் எனவே இது இண்டக்டர் பக்கத்திலிருந்து தெவெனின் ஈக்விவலெண்ட் ஆக இருக்கும் எனவே 5 ஓம் தவிர வேறில்லை எனவே நீங்கள் என்று வெறுமனே எழுதுவீர்கள் இப்போது எல் மதிப்பாக இருக்கும் நேர மாறிலி வின் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் L என்பது 13 எச் என்று வழங்கப்படுகிறது மற்றும் என்பது 5 ஆகும் நீங்கள் எனபதை 115 வினாடிகளாக பெறுவீர்கள் இப்போது உங்களிடம் எல்லா மதிப்புகளும் உள்ளன நீங்கள் சமன்பாட்டில் மதிப்புகளை வைக்கலாம் மற்றும் இதுதான் அதற்கான வெளிப்பாடு எனவே என்பது 2 ஆக உள்ளது என்பது 5 ஆகிறது மற்றும் τ என்பது 1 15 ஆக இருக்கும் ஆகவே இறுதியாக t 0 என்ற நேரத்திற்கு இண்டக்டரின் வழியாக பாயும் கரண்ட் ன் மதிப்பை என்று பெறுவீர்கள் இந்த அமர்வில் ஆர் யின் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் மற்றும் ஆர் எல் சர்க்யூட் பற்றி விவாதித்தோம் எனவே அடுத்த சொற்பொழிவில் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் தொடர்பான சொற்பொழிவைத் தொடருவோம் மேலும் செகென்ட் ஆர்டர் சர்க்யூட்களையும் பார்ப்போம்